இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் கடந்த விரிவுரையில் எம் சி டி சி சோதனை பற்றி விவாதித்தோம் இது ஒரு மிக முக்கியமான சோதனை அளவுகோல் என்று நாம் பார்த்தோம் இது ஒரு முழுமையான சோதனையை செயல்படுத்துகிறது எனவே மிகவும் பிரபலமானது ஆகும் இப்போது கடைசியாக நாம் விவாதித்ததைத் தொடரலாம் சி டி சி சோதனையின் அடிப்படை வரையறைகளை நாம் கண்டோம் மேலும் நிபந்தனைக்குட்பட்ட அறிக்கையின்படி கொடுக்கப்பட்ட எம் சி டி சி டெஸ்ட் கேஸ் களை உருவாக்குவதற்கான முறையான வழியைப் பார்ப்போம் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னவெனில் ஒரு நிபந்தனை வெளிப்பாட்டில் n துணை வெளிப்பாடுகள் இருந்தால் அதாவது இங்கே நமக்கு 5 துணை வெளிப்பாடுகள் உள்ளன என்றால் மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் களுக்கு நாம் எந்த ஆதாரமும் கொடுக்க இயலாது இதன் முடிவை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போது இந்த எடுத்துக்காட்டு வெளிப்பாட்டைப் பார்ப்போம் மேலும் எம் சி டி சி சோதனை நிகழ்வுகளை உருவாக்குவது எப்படி என்பதைப் பார்ப்போம் வெவ்வேறு துணை வெளிப்பாடுகள் அல்லது அடிப்படை நிபந்தனைகள் உண்மை மதிப்புகளை மாற்றுவதால் உண்மை அட்டவணையை முதலாவது வரைய வேண்டும் உண்மை மதிப்பின் அனைத்து சேர்க்கைகளும் நாம் ஆராய வேண்டும் ஆனால் அது 25 ஆக இருக்கும் இது உண்மை அட்டவணையில் 32 வரிசைகள் உருவாக்கும் ஆனால் திரை சிறியதாக இருப்பதால் மேலே உள்ள படத்தில் முக்கியமானவற்றை மட்டுமே வரைந்து உள்ளோம் மேலும் சாத்தியமான அனைத்து சேர்க்கைகளையும் நாம் சேர்க்கவில்லை MC DC சோதனை தொகுப்பில் சேர்க்கத் தேவையில்லாதவற்றை நாம் தவிர்த்து விட்டோம் ஒருமுறை நாம் முழுமையான உண்மை அட்டவணையை வரைகிறோம் அதாவது அடிப்படை நிபந்தனைகளின் உண்மை மதிப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விளைவுகளின் சாத்தியமான அனைத்து சேர்க்கைகளும் குறிப்பிடப்படுகின்றன ஒவ்வொரு அடிப்படை நிபந்தனையையும் நாம் சரிபார்க்க வேண்டும் அவை 2 வரிசைகளாக உள்ளன இங்கு அடிப்படை வெளிப்பாட்டின் உண்மை மதிப்பு சரி மற்றும் தவறு ஆகும் வெளியீடு சரி மற்றும் தவறு என மாறுகிறது மற்றும் மீதமுள்ள கண்டிஷன்கள் அடிப்படை நிபந்தனைகள் ஒரே மதிப்பைக் கொண்டிருக்கின்றன முதல் வரிசையில் நாம் பார்க்கும்போது தவறு சரி தவறு சரி எனவும் கடைசி வரிசையில் தவறு சரி தவறு சரி என்னும் மதிப்புகளை காணலாம் எனவே மற்ற நிபந்தனைகளின் உண்மை மதிப்பு மாறாமல் உள்ளது கருத்தில் உள்ள நிபந்தனையின் உண்மை மதிப்பின் மாற்றம் அது சரியிலிருந்து தவறாக மாறுவதால் விளைவும் சரி முதல் தவறு வரை மாறுகிறது இதேபோல் இரண்டாவது பிரிவைப் பார்ப்போம் எல்லா வரிசைகளையும் சரிபார்த்து முதல் வரிசையில் அது தவறாக இருக்கும்போது விளைவு சரிதான் என்று பார்க்கிறோம் ஆனால் இரண்டாவது வரிசையில் இங்கே அது சரியாக இருக்கும்போது விளைவு இன்னும் சரிதான் என்பதை காணலாம் எனவே இந்த இரண்டுமே ஒன்றாக இருக்க முடியாது சாத்தியமான அனைத்து சேர்க்கைகளையும் இங்கே சரிபார்க்கிறோம் பின்னர் இரண்டாவது மற்றும் பதின்மூன்றாவது வரிசைகளில் மாற்றம் என்பது சரி என்பதிலிருந்து தவறு என்று மாறுகிறது அதாவது நிபந்தனை b 50 என்பது சரி என்பதிலிருந்து தவறு என மாறுகிறது மற்ற அனைத்தும் நிலையான மதிப்பை கொண்டுள்ளன அதாவது சரி தவறு சரி தவறு சரி தவறு சரி என்றும் தவறு சரி தவறு சரி என்னும் மதிப்புகளையும் கொண்டுள்ளன b 50 என்னும் நிபந்தனை சரி என்பதிலிருந்து தவறு என மாறும்பொழுது அதன் விளைவும் சரி என்பதிலிருந்து தவறாக மாறுகிறது ஆகவே வரிசை எண் 1 13 என்பவை நிபந்தனையின் சார்பற்ற மதிப்பீட்டை குறிப்பிடுகின்றன இதிலிருந்து முதல் நிபந்தனையை சார்பற்று இருக்கும்போது விளைவுகளும் சார்பற்று மாறுபடுகிறது என்பதையும் ஆனால் மற்ற அனைத்தும் நிலையாக உள்ளது என்பதையும் காணலாம் இதேபோல் மீதமுள்ளவை நிலையானதாக இருக்கும்போது வரிசை எண் 2 மற்றும் 13 என்பவைகளின் விளைவுகளை மாறுகின்றன இதேபோல் மூன்றாவது ஒன்று சரி என்பதிலிருந்து தவறு என மாறுவதால் விளைவும் சரி என்பதிலிருந்து தவறாக மாறுகிறது ஆனால் மற்ற விஷயங்கள் மாறாமல் இருக்கும் இதேபோல் நான்காவது ஒன்று சரி என்பதிலிருந்து தவறாக மாறும்போது விளைவு சரி என்பதிலிருந்து தவறாக மாறுகிறது மற்றவை அனைத்தும் மாறாமல் உள்ளது அதேபோல் கடைசி வரிசையும் சரி என்பதிலிருந்து தவறு என மாறுகிறது விளைவு சரி என்பதிலிருந்து தவறு என மாறுகிறது இப்போது 32 வரிசைகளில் எம் சி டி சி கவரேஜை செயல்படுத்துவதற்கு நமக்கு 6 டெஸ்ட் கேஸ் கள் தேவை இப்போது எம் சி டி சி டெஸ்ட் கேஸ் மற்றும் நாம் உண்மை அட்டவணையை உருவாக்க வேண்டும் அதன் பின்னர் நீட்டிக்கப்பட்ட உண்மை அட்டவணையை உருவாக்கலாம் நீட்டிக்கப்பட்ட உண்மை அட்டவணையில் ஒவ்வொரு அடிப்படை நிபந்தனைக்கும் எந்த 2 வரிசைகள் ஒரு குறிப்பிட்ட அடிப்படை நிபந்தனையின் வெளியீட்டை சார்பற்று உள்ளன என்பதைக் குறிப்போம் நீட்டிக்கப்பட்ட உண்மை அட்டவணையை எவ்வாறு வைத்திருப்பது என்பதை முதலில் பார்ப்போம் 1 2 3 4 வரிசைகளில் எண்ணிடப்பட்ட உண்மை அட்டவணை இங்கே உள்ளது 2 அடிப்படை நிபந்தனைகள் மட்டுமே உள்ளன எனவே உண்மை அட்டவணையில் 4 வரிசைகள் உள்ளன மற்றும் விளைவுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் இங்கே நாம் சரிபார்க்கிறோம் A சரி எனவும் மற்றும் B சரி எனவும் இருக்கும்போது விளைவு சரி என அமையும் இப்போது A தவறு எனவும் மற்றும் B சரி எனவும் இருந்தால் விளைவு தவறு என இருக்கும் எனவே 1 மற்றும் 3 ஆகியவை இந்த முதல் நிபந்தனை சார்பற்ற நிலையின் வெளியீட்டை காண்பிக்கும் இதன் விளைவாக நாம் சாத்தியமான அனைத்து வரிசைகளையும் சரி பார்க்கும் போது 1 உடன் 3 ஐக் கருத்தில் கொண்டால் அவை விளைவுகளை சாராமல் இருக்கும் என்பதை பார்க்கலாம் மற்ற சேர்க்கைகள் விளைவுகளை சார்பற்று இருக்க முடியாது ஆனால் பெரிய துணை வெளிப்பாடுகள் மற்றும் பிற எடுத்துக்காட்டுகளில் பல ஜோடி வரிசைகள் இருக்கலாம் மேலும் முதல் நிபந்தனை வெளியீட்டை சார்பற்று இருக்கும் என்பதையும் பார்க்கலாம் இதேபோல் இரண்டாவது நிபந்தனையையும் சரிபார்க்கிறோம் A சரி எனவும் மற்றும் B சரி எனவும் இருக்கும்போது விளைவு சரி என்றும் இருக்கும் அடுத்ததாக A என்பது சரி என்று கூறுகிறோம் ஆனால் B ஆனது தவறு ஆக மாறுகிறது விளைவு மாறுபடும் ஆகையால் 1 உடன் 2 ஐயும் கருத்தில் கொள்ளும்போது B என்பது வெளியீட்டை சார்பற்று இருக்கும் என்பதை காணலாம் இதேபோல் 2 உடன் 1 ம் சார்பற்ற மதிப்பீட்டை காண்பிக்கும் எனவே வெளியீட்டில் A இன் சார்பற்ற நிலையை காண்பிப்பதற்கு சோதனைகள் 1 3 ஐ எடுக்க வேண்டும் மேலும் வெளியீட்டில் B இன் சார்பற்ற நிலையை காண்பிப்பதற்கு 1 2 ஐ எடுக்க வேண்டும் மற்றும் நமது MC DC சோதனை தொகுப்பு முதல் வரிசை இரண்டாவது வரிசை மற்றும் மூன்றாவது வரிசையாக இருக்கும் எனவே நம்மிடம் MC DC சோதனை தொகுப்பு இருக்கிறது மேலும் நமக்கு 2 அடிப்படை நிபந்தனைகள் இருப்பதால் 3 டெஸ்ட் கேஸ் கள் தேவை டெஸ்ட் தொகுப்பு என்பது 1 2 மற்றும் 3 ஆகும் இப்போது மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் இது சற்று பெரிய எடுத்துக்காட்டு 3 பூலியன் வேரியபிள்ஸ் A B மற்றும் C இருப்பதாக எடுத்துக் கொள்ளலாம் எனவே உண்மை அட்டவணையில் நமக்கு 23 வரிசைகள் தேவை நாம் உண்மை அட்டவணையை வரையலாம் நீட்டிக்கப்பட்ட உண்மை அட்டவணையை வரைந்தது மட்டுமல்லாமல் எந்த வரிசைகள் விளைவுகளின் மீது A சார்பற்று இருக்கும் என்பதையும் எந்த விளைவுகளின் மீது B சார்பற்று இருக்கும் என்பதையும் C இன் சார்பற்ற செல்வாக்கையும் விளைவிக்கின்றன என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டுள்ளோம் பின்னர் எம் சி டி சி சோதனை தொகுப்பை அடையாளம் காண்போம் எனவே இது நீட்டிக்கப்பட்ட அட்டவணை ஆகும் இப்போது முதல் பூலியன் வேரியபிள் A ஆக எடுத்துக்கொள்வோம் இப்போது இங்கே ஸ்கேன் செய்யும்போது A என்பது 1 ஆகும் B மற்றும் C ஐ 1 என வைத்திருக்கும் போது முடிவு 1 ஆகும் இப்போது B மற்றும் C எங்கே 1 இல் வைக்கப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் ஆனால் இது A ஐ மாற்றியமைக்க உதவாது அதனால் விளைவு மாறவில்லை எனவே அது நமக்கு உதவாது இப்போது இரண்டாவது ஒன்றை சரிபார்க்கலாம் A 1 B மற்றும் C முறையே 1 மற்றும் 0 ஆக இருக்கும்போது விளைவு 0 ஆகும் இப்போது 1 0 எங்கே என்று பார்ப்போம் எனவே இதுவும் நமக்கு உதவாது இப்போது மூன்றாவது ஒன்றை சரிபார்க்கலாம் எனவே A என்பது 1 B C முறையே 0 1 ஆகவும் விளைவு 1 ஆகவும் உள்ளது இப்போது அது 0 1 எங்கே என்று பார்ப்போம் ஆகவே A என்பது 1 முதல் 0 வரை மாறியுள்ளது மற்றும் B மற்றும் C 0 மீதமுள்ளவை மற்றும் விளைவு மாறிவிட்டது எனவே இந்த 2 ஐ நாம் தேர்வு செய்கிறோம் இவை A என்பது வெளியீட்டை சாராமல் இருக்கிறது என்பதை அறிய உதவும் இதேபோல் B ஐ ஸ்கேன் செய்தால் 4 மற்றும் 7 வெளிப்பாடு மதிப்பீட்டின் முடிவில் B இன் சார்பற்ற நிலையை காண்பிக்கும் இதேபோல் C க்கு நாம் உண்மை அட்டவணையை ஸ்கேன் செய்தால் 1 மற்றும் 2 ஆகியவை விளைவின் மேல் C இன் சார்பற்ற நிலையை காண்பிக்கும் என்பதைக் காண்போம் C என்பதன் மதிப்பு 1 முதல் 0 வரை மாறுவதால் விளைவின் மதிப்பும் 1 முதல் 0 வரை மாறிவிட்டது மீதமுள்ள A B ஆகியவற்றின் மதிப்பு 1 1 ஆக இருக்கிறது இப்போது எம் சி டி சி சோதனை தொகுப்பை உருவாக்குவோம் நமக்கு 1 தேவை அது 1 மற்றும் 2 ஐக் காண்பிக்கும் மேலும் அது C இன் சார்பற்ற தன்மையை காண்பிக்கும் நமக்கு 3 4 தேவை மேலும் நமக்கு 7 தேவை எனவே இது 5 டெஸ்ட் கேஸ் கள் ஆகும் இது n 1 இல்லையென்றாலும் சோதனை தொகுப்பின் எண்ணிக்கைக்கு சமமான தொடர்புடன் உள்ளது ஏனெனில் இந்த நிபந்தனை பூர்த்தியாக விட்டாலும் தொகுப்பின் எண்ணிக்கை அதைச் சுற்றி இருக்கும் இப்போது பல வரிசைகள் இருக்கும்போது ஒரு வேரியபிள்யின் சார்பற்ற தன்மையை காட்டலாம் எம் சி சோதனைத் தொகுப்பிற்கான மாற்று சாத்தியங்கள் நமக்கு இருக்கும் அந்த நிலையில் குறைந்தபட்ச சோதனை தொகுப்பை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த வெளிப்பாட்டைப் பார்ப்போம் A B C என்பவை மூன்று பூலியன் வேரியபிள்கள் மற்றும் உண்மை அட்டவணையில் 23 அதாவது 8 வரிசைகள் உள்ளன இந்த உண்மை அட்டவணையை எழுதியுள்ளோம் மேலும் இங்கே 1 உடன் 5 என்பது வெளியீட்டின் மீது A இன் சார்பற்ற நிலையை காட்டுகிறது என்பதை இங்கே காண்கிறோம் இதேபோல் 2 உடன் 6 என்பது வெளியீட்டின் மீது அடிப்படை நிபந்தனை A என்பதன் சார்பற்ற நிலையை காட்டுகிறது இதேபோல் 3 உடன் 7 என்பது வெளியீட்டின் மீது அடிப்படை நிபந்தனை A என்பதன் சார்பற்ற நிலையை காட்டுகிறது மேலும் நம்மிடம் 5 மற்றும் 1 6 மற்றும் 2 மற்றும் 7 மற்றும் 3 ஆகியவை இருக்கும் இங்கே 1 5 2 6 மற்றும் 3 7 என்பதால் 5 1 6 2 7 3 என்பவை இருக்கும் இதை அடிப்படையாகக் கொண்டு எளிதாக கண்டுபிடிக்க முடியும் இப்போது வெளியீட்டின் மீது B இன் சார்பற்ற நிலையை பார்ப்போம் நமக்கு 2 4 மற்றும் 4 2 உள்ளது இதேபோல் C க்கு இது 3 4 4 3 ஆகும் இப்போது நாம் MC DC சோதனை தொகுப்பைத் தேர்ந்தெடுக்கும்போது 2 3 4 மற்றும் 6 ஐக் காணலாம் எனவே 2 6 4 3 மற்றும் 4 2 ஆகும் மேலும் 4 3 மற்றும் 4 2 ஆகியவற்றை எப்படியும் சேர்க்க வேண்டும் நாம் 2 மற்றும் 6 அல்லது 5 மற்றும் 1 போன்றவற்றை தேர்வு செய்யலாம் எனவே A க்கு 2 மற்றும் 6 ஐத் தேர்ந்தெடுப்பதைக் கண்டால் 2 3 4 6 மற்றும் 2 3 4 7 ஆகிய இந்த 2 சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் மேலும் 2 4 4 2 மற்றும் 3 4 4 2 மற்றும் 3 4 4 2 மற்றும் 3 4 இருக்க வேண்டும் மேலும் அவற்றில் 4 2 மற்றும் 3 4 இருக்க வேண்டும் மேலும் 1 5 ஐ உள்ளடக்குகிறோம் எனவே இது 5 டெஸ்ட் கேஸ் கள் இருக்கும் இப்போது நாம் கருத்தில் கொண்டவற்றை குறிப்பிடுவோம் MC DC அளவுகோல் ஒவ்வொரு அடிப்படை நிபந்தனை மற்றும் விளைவுகளின் சார்பற்ற தன்மைகளை காட்டுகிறது டெஸ்ட் கேஸ் கள் தேவை நிச்சயமாக சில நேரங்களில் நமக்கு இன்னும் 1 டெஸ்ட் கேஸ் அதிகமாக தேவைப்படும் ஆனால் இது மிகவும் வலுவான சோதனை ஆகும் இது கண்டிஷன் டெசிஷன் கவரேஜைக் களும் தேவைப்படுகின்றன எனவே இது மிகவும் பிரபலமானது ஆகும் சி சோதனையை சுருக்கமாக பார்ப்போமானால் நமக்கு அடிப்படை கண்டிஷன் கவரேஜ் பிரான்ச் கவரேஜ் தேவை மேலும் ஒவ்வொரு நிபந்தனையும் டெசிஷன்களின் வெளியீட்டை சார்பற்ற நிலையில் இருக்கிறது என்பதைக் காட்டுகிறோம் இது எம் சி யால் உட்படுத்தப்பட்டு மற்ற எல்லா அளவுகோல்களையும் உட்படுத்துகிறது மேலும் ஸ்டேட்மெண்ட் மற்றும் பிரான்ச் கவரேஜை விட வலுவானது இது முழுமையான மற்றும் சோதனை அளவுகளின் பரவலான சமநிலையாகும் இங்கே உங்களுக்கான ஒரு சிறிய பணி 3 அடிப்படை நிபந்தனைகளைக் கொண்ட ஒரு எளிய பிரான்ச் நிலையை கவனியுங்கள் தயவுசெய்து எம் சி சோதனை தொகுப்பை உருவாக்கவும் நீங்கள் நிச்சயமாக 3 4 5 அடிப்படை நிபந்தனைகளை உள்ளடக்கிய உங்கள் சொந்த பிரான்ச் நிபந்தனைகளை வடிவமைக்கலாம் மேலும் உண்மை அட்டவணையை உருவாக்கி எம் சி சோதனை தொகுப்பை முடிவு செய்யலாம் இப்போது பாத் களை குறிப்பிடுவது ஒரு நிரலின் கட்டுப்பாட்டு ஓட்ட வரைபடத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது எனவே ஒரு திட்டத்தின் கண்ட்ரோல் ப்ளோ கிராப் களின் எண்ணிக்கை பற்றி பார்க்கலாம் இங்கே மிக அடிப்படையான கேள்வி என்னவென்றால் கண்ட்ரோல் ப்ளோ கிராப் செயல்படுத்தப்படும்போது நிரலின் வெவ்வேறு அறிவுறுத்தல்கள் செயல்படுத்தப்படும் வரிசையாகும் இப்போது அடுத்த கேள்வி கண்ட்ரோல் ப்ளோ கிராப் ல் முனைகளாகின்றன இப்போது முனைகளுக்கு இடையில் விளிம்புகளை வரைகிறோம் எனவே இது படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி 1 2 3 4 5 6 ஐ இங்கே வரைகிறோம் அடுத்த வேலை இந்த முனைகளுக்கு இடையில் விளிம்புகளை வரைய வேண்டும் அறிக்கையை செயல்படுத்துவதைக் காணும்போது 1 முனையிலிருந்து இன்னொரு முனையை வரையலாம் அதன்மூலம் கட்டுப்பாடு ஒரு முனையிலிருந்து மறு முனைக்கு செல்லும் இப்போது இந்த கருத்தை பார்ப்போம் நம்மிடம் ஒரு வொயில் ஆகவும் மாறும் ப்ரோக்ராம் கட்டுப்பாட்டில் ஒரு முனையிலிருந்து மற்றொன்றுக்கு பாய முடியும் என்றால் முனைகளுக்கு இடையில் ஒரு விளிம்பை வரைகிறோம் எனவே இங்கே அதே உதாரணம் பார்க்கலாம் நாம் அறிக்கைகளை எண்ணிவிட்டு அதனுடன் தொடர்புடைய கண்ட்ரோல் ப்ளோ கிராப் எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை பார்க்கலாம் எந்தவொரு நிரலுக்கும் கண்ட்ரோல் ப்ளோ கிராப் லும் மறு செய்கையிலும் இதே போன்று வரையலாம் எனவே இவை 3 அடிப்படை குறிப்புகள் ஆகும் இந்த 3 வகையான அறிக்கைகளுக்கு ஒத்த விளிம்புகள் மற்றும் சி எஃப் ஜி நாம் எளிதாக உருவாக்க முடியும் ஏனென்றால் அவை அனைத்தும் இந்த வகையான அறிக்கைகளைக் கொண்டிருக்கும் இந்த விரிவுரையின் முடிவில் நாம் இருக்கிறோம் நாம் இங்கே நிறுத்திவிடுவோம் இந்த கட்டத்தில் இருந்து அடுத்த விரிவுரையில் தொடருவோம்